மாணவர்களை வரவேற்கிறேன் இப்போது நாம் தொழிலாளர் மாறுபாடுகளை பற்றி படிக்கும் செயல்முறையில் இருக்கிறோம் சென்ற வகுப்பில் நான் நான்கு வகையான அடிப்படை தொழிலாளர் மாறுபாடுகளை கணக்கிடும் முறை பற்றி பேசினேன் அவை தொழிலாளர் செலவு மாறுபாடு தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு தொழிலாளர் திறன் மாறுபாடு மற்றும் தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு சரி எனவே அடுத்த மாறுபாடாக இந்த பிரிவில் வரும் மாறுபாடு என்பது தொழிலாளர் கலவை மாறுபாடு எல்லா வகையான குழு அமைப்பு மாறுபாடு மற்றும் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு குழு அமைப்பு மாறுபாடு அல்லது உழைப்பு விளைச்சல் மாறுபாடு ஏனென்றால் நாம் பொருள் மாறுபாட்டில் பொருள் கலவை மாறுபாட்டை கண்டுபிடித்தோம் எனவே இந்த கலவை என்பது உழைப்பிலும் வருகிறது தொழிலாளர்களிலும் இதுபோன்று கலவை வருகிறது இதனை நாம் குழு அமைப்பு என்று அழைக்கிறோம் எனவே எந்த வடிவமும் நமக்கு வேறுபட்ட வகையான தொழிலாளர்கள் தேவைப்படலாம் சொல்லப்போனால் தேர்ச்சி உள்ள தொழிலாளி பகுதி திறமையான தொழிலாளி மற்றும் தேர்ச்சி அற்ற தொழிலாளி சரி இப்போது வெவ்வேறு வகையான தொழிலாளர்கள் வெவ்வேறு வகையான வேலைகளை செய்வதற்கு தேவைப்படுகிறார்கள் இந்த வழியில் மொத்த தொழிலாளர் அமைப்புகளை உருவாக்க வேண்டும் நல்லது இந்த மூன்றும் உள்ளவாறு அமைக்க வேண்டும் அந்த தொகுதியில் மூன்று வகையான தொழிலாளர்கள் அதாவது தேர்ச்சி அற்ற தொழிலாளி பகுதி திறமையான தொழிலாளி மற்றும் தேர்ச்சி உள்ள தொழிலாளி இது நமது தேவையைப் பொறுத்து எண்ணிக்கை மாறுபடுகிறது அது எத்தனை தேர்ச்சி உள்ள மனிதர்கள் தேவைப்படுகிறார்கள் எவ்வளவு பகுதி திறமையான ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் மற்றும் எவ்வளவு தேர்ச்சி அற்ற ஆட்கள் தேவைப்படுகிறார்கள் என்பதைப் பொருத்து தொழிலாளர் விலை தொழிலாளர் ஊதிய விலை அதனடிப்படையில் மாறுபடுகிறது இவர்களது தேர்ச்சி மற்றும் திறமை அடிப்படையில் மாறுபடுகிறது ஏனென்றால் தேர்ச்சி உள்ள தொழிலாளி செலவு மிக அதிகமானது இவர்களை ஒப்பிடும்போது பகுதி திறமையானவர்கள் மற்றும் தேர்ச்சி அற்ற தொழிலாளர்கள் விட அதிக செலவாகிறது எனவே நாம் தொழிலாளர் கலவையை மிக கவனமாக முடிவு செய்ய வேண்டும் தேர்ச்சி அற்ற தொழிலாளர்கள் தேவைப்படும்போது அவர்களை மாற்றி பகுதி திறமையான தொழிலாளர்களை ஈடுபடுத்தினால் நாம் நமது தொழிலாளர் செலவினை அதிகப் படுத்துகிறோம் இது நமக்கு தேவையற்றது வேறு வழியில் இதன் சாத்தியக்கூறு என்பது இப்போது ஒரு தேர்ச்சி உள்ள தொழிலாளி கிடைக்கவில்லை என்றால் அல்லது உதாரணமாக நமக்கு 5 தேர்ச்சி உள்ள தொழிலாளர்களுக்கு பதிலாக 4 ஆட்கள்தான் இருக்கிறார்கள் இப்போது நாம் இந்த கலவையில் கிடைக்காத அந்த தேர்ச்சி உள்ள தொழிலாளிக்கு பதிலாக 2 பகுதி திறமையான தொழிலாளிகளை அமைக்கலாமா என்று பார்க்க வேண்டும் எனவே நாம் தொழிலாளர் கலவையை உருவாக்கும்போது அல்லது குழு அமைப்பை அவ்வாறு அமைக்கும்போது நாம் உகந்த தொழிலாளர் கலவையை அந்த நிறுவனத்துக்கு வழங்குவதன் மூலம் தொழிலாளர் செலவை நாம் நமது கட்டுக்குள் வைக்கிறோம் எனவே இங்கு தொழிலாளர் கலவை மாறுபாடுகளை அமைக்கும்போது அல்லது குழு அமைப்பு மாறுபாடுகளை அமைக்கிறோம் நாம் நீங்கள் தொழிலாளர் கலவை மாறுபாடுகளை கணக்கிடும் போது அல்லது குழு அமைப்பு மாறுபாடுகளை கணக்கிடும் போது நமக்கு 4 வகையான சூழல்களில் நான்கு வகையான பிரச்சனைகளை எதிர்நோக்க உள்ளது மேலும் இந்த நான்கு வித்தியாசமான சூழல்களில் சொன்னோமே ஆனால் இந்த நான்கு சூழல்களும் அந்த நிறுவனத்தில் சரி செய்து பார்க்க என்ன சூத்திரம் உபயோகப்படும் ஏனென்றால் இங்கு நாம் உபயோகப்படுத்தும் நான்கு சூழல்களிலும் நான்குவிதமான நிபந்தனைகளுடன் சூத்திரம் அமைகிறது சிறிய மாற்றத்துடன் இந்த சூத்திரம் சொல்லப்போனால் மிகவும் சிறிய வித்தியாசத்துடன் இருக்கிறது ஆனால் வித்தியாசம் சூத்திரத்தில் இருக்கிறது எனவே நாம் கவனமாக தொழிலாளர் கலவையை அடையாள படுத்துகிறோம் அதன் அடிப்படையில் நாம் எந்த வகையான தரத்தினை உருவாக்குகிறோம் என்பதை கண்டுபிடிக்க வேண்டும் ஏனென்றால் ஒவ்வொரு நிறுவனமும் அவர்களது தரத்தினை கணக்கிட்டு அவர்கள் முடிவு படி 2 தேவையான திறமையான தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அல்லது 4 பகுதி திறமையான தொழிலாளர்கள் தேவைப்படுகிறார்கள் அல்லது 8 தேர்ச்சிஅற்ற தொழிலாளர்கள் தேவை என்று கணக்கிடுகிறார்கள் எனவே அவர்களுக்கு எந்த வகையான அமைப்பு தேவைப்படுகிறது அந்த பிரச்சனையில் நாம் சிந்தித்து சொன்னோம் என்றால் அதுதான் நிலையான அமைப்பு எனவே இங்கு உண்மையான அமைப்பு என்பது நிலையானது என்று முடிவு செய்தது 2 4 8 சரி 2 தேர்ச்சி பெற்றவர்கள் 4 பகுதி திறமையானவர்கள் மற்றும் 8 தேர்ச்சி அற்றவர்கள் உண்மையில் அவர்கள் எளிதில் கிடைப்பார்களா இல்லையா ஒரு சில இடங்களில் சாத்தியமுள்ளது அதாவது 2 தேர்ச்சிபெற்ற தொழிலாளர்களுக்கு பதிலாக ஒன்று இருக்கிறது எனவே இந்தக் குறைபாட்டை நாம் 2 தேர்ச்சி அற்ற தொழிலாளர்களை கொண்டு மாற்றி அமைக்கலாம் அப்படி மாற்றும் போது என்ன நடக்கிறது நமது உண்மையான கலவை இப்போது ஒரு தேர்ச்சி பெற்றவர் ஆறு பகுதி தேர்ச்சி பெற்றவர் மற்றும் 8 தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் எனவே உண்மையில் மற்றும் நிலையானது உள்ள வித்தியாசத்தை கண்டுபிடிக்க வேண்டும் இப்போது நிலையானதும் உண்மையானதும் அல்லது உண்மையானது என்பது நிலையானது போலவே இருந்துவிட்டால் இதில் வேறு சிக்கல்கள் இல்லை ஆனால் மாற்றங்கள் உருவானால் நாம் அதன் மாறுபாடுகளை கணக்கிட்டு தொழிலாளர் கலவை மாறுபாடு அல்லது குழு அமைப்பு மாறுபாட்டை கணக்கிட வேண்டும் எனவே இப்போது முதல் சூழலில் முதல் சிக்கலில் முதல் சிக்கல் என்பது என்ன தொழிலாளர் கலவை மாறுபாட்டை கணக்கிடுவது அல்லது குழு அமைப்பு மாறுபாடு என்று நீங்கள் அழைக்கலாம் தொழிலாளர் கலவை மாறுபாடு இதைப்பற்றி பேசும்போது தொழிலாளர் கலவை மாறுபாட்டில் முதலாவது சூழலில் நிலையான தொழிலாளர் அமைப்பிற்கும் நம்முடன் இருக்கும் தொழிலாளர் எண்ணிக்கையும் சமமாக இருக்கும் பட்சத்தில் மொத்த நேர செலவு என்பது மொத்த நிலையான நேரத்திற்கு சமம் இதுவே நமது முதல் சூழல் நான் மீண்டும் சொல்கிறேன் தொழிலாளர் நிலையான அமைப்பிற்கும் நம்மிடம் உள்ள தொழிலாளர் எண்ணிக்கைக்கும் வித்தியாசம் இல்லை என்றால் நாம் செலவழித்த மொத்த நேரம் என்பது மொத்த நிலையான நேரத்திற்கு சமம் எனவே இப்போது தொழிலாளர் கலவை மாறுபாட்டை எவ்வாறு கணக்கிடுவது நிலையான அமைப்பின் நிலையான செலவு அதாவது தொழிலாளரின் நிலையான அமைப்பு கழித்தல் உண்மை தொழிலாளர் கலவைக்கு நிலையான செலவு இப்போது தொழிலாளர் கலவை மாறுபாடு முதல் பிரச்சனையில் வித்தியாசமில்லை ஏனென்றால் நிலையான அமைப்பும் தொழிலாளர் எண்ணிக்கையும் சமமாக இருந்தது எனவே மொத்த நேர செலவு என்பது மொத்த நிலையான நேரத்திற்கு சமம் எனவே இங்கு சூத்திரம் என்பது நிலையான கலவையின் நிலையான செலவு கழித்தல் உண்மையான கலவையின் நிலையான செலவு உண்மையான கலவையின் நிலையான செலவு இரண்டாவது சூழலில் முதல் சூழல் போன்று உதாரணமாக எந்த வித்தியாசமும் இல்லை நாம் முடிவுசெய்த தேவை என்பது 2 தேர்ச்சி உள்ள தொழிலாளர்கள் 4 பகுதி திறமையான தொழிலாளர்கள் மற்றும் 8 தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் இதுவே நமது நிலையானது மேலும் தொழிலாளர் விலை என்பதும் முடிவு செய்யப்பட்டது உதாரணத்திற்கு தேர்ச்சிபெற்ற தொழிலாளருக்கு ஒரு மணி நேரத்திற்கு பத்து ரூபாயும் பகுதி திறமையான தொழிலாளிக்கு ஒரு மணி நேரத்திற்கு ஆறு ரூபாயும் தேர்ச்சி இல்லாதவர்க்கு ஒரு மணி நேரத்திற்கு நான்கு ரூபாயும் வழங்குவோம் என்பது நிலையான அளவு உண்மையில் நாம் தொழிலாளர்களை வேலைக்கு அமர்த்திய போது நமக்கு அத்தனை எண்ணிக்கையில் தேவைப்படவில்லை அதாவது நிலையான அளவின்படி தேவையில்லை நாம் உண்மையான அளவிற்கு எடுத்துக்கொள்ளலாம் மேலும் செலவு என்பது முன்னமே தீர்மானிக்கப்பட்டது அதாவது சொல்லப்போனால் திறமையுள்ள தொழிலாளரின் நிலையான செலவு பகுதி திறமையான மற்றும் திறமை இல்லாத என்பதை நாம் கண்டு வைத்திருக்கிறோம் அதனுடைய உண்மையான நிலையும் நாம் கண்டுபிடித்திருக்கிறோம் எனவே இந்த பிரச்சனை மிகவும் எளிமையானது இந்த சூத்திரமும் எளிமையானது அதாவது தொழிலாளர் கலவை மாறுபாடு என்பது நிலையான தொழிலாளர்களின் அமைப்பின் நிலையான செலவு கழித்தல் உண்மையான தொழிலாளர் அமைப்பின் நிலையான செலவு ஏனென்றால் செலவு என்பது சமமாக இருக்கிறது மாற்றங்கள் இல்லை ஒரு தொழிலாளியின் செலவிலும் மாற்றமில்லை எனவே உதாரணமாக இந்த செலவு என்பது எடுத்துக்கொண்டோம் என்றால் 8 ஆறு மற்றும் நாலு ஒரு மணி நேரத்திற்கு அல்லது ஒரு தொழிலாளிக்கு ஒரு மணி நேரத்திற்கு எனவே இதனுடைய நிலையான விலையும் சமமாக இருக்கும்போது நிலையானதும் உண்மையானதும் சமமே அதேபோன்று தொழிலாளர் அமைப்பிலும் பார்த்தோமேயானால் அதிலும் மாற்றமில்லை எனவே நாம் முடிவு செய்தபடி நிலையானது என்பது உண்மையானது இதற்கு சமம் ஏனென்றால் நாம் சரியான எண்ணிக்கையில் சரியான வகையிலும் தொழிலாளர்களை பெற்றிருக்கிறோம் நாம் நிலையான விலையின் படிதான் செலவழிக்கிறோம் எனவே இதில் பிரச்சனை இல்லை எனவே பிரச்சனை இல்லாத போது நாம் எளிதாக அந்த நிலையினை கண்டுபிடிக்கலாம் இரண்டாவது சூழலில் தொழிலாளர் கலவை மாறுபாடு என்பது தொழிலாளர் எண்ணிக்கையை நிலையான அமைப்பிற்கு திருத்தி இருக்கிறோம் நிலையான தொழிலாளர் அமைப்பு தொழிலாளர் எண்ணிக்கையில் திருத்துவது என்பது ஒரு குறிப்பிட்ட வகையான தொழிலாளர் கிடைக்கவில்லை எனவே மொத்த நேரம் செலவு செய்தது என்பது மொத்த நிலையான நேரம் எனவே முதல் பகுதியில் இப்போது சிறிய மாற்றம் செய்கிறோம் நமது நிலையான அளவை திருத்தி அமைக்கிறோம் நான் ஏற்கனவே உங்களுக்கு சொல்லியது போல 2 தேர்ச்சியான தொழிலாளர்கள் 4 பகுதி திறமையானவர்கள் மற்றும் 8 தகுதி இல்லாத தொழிலாளர்கள் இப்போது உதாரணத்திற்கு 2 தகுதியுள்ள தொழிலாளர்களை கிடைக்கவில்லை என்றால் அதற்கு ஒரு திறமையான தொழிலாளருக்கு கொடுக்கவேண்டிய சம்பளம் என்பதை 2 பகுதி திறமையான தொழிலாளர் கொண்டு மாற்றி அமைக்கும்போது நமக்கு வித்தியாசம் ஏற்படுகிறது எனவே புதிய அமைப்பு என்பது இவ்வாறாக இருக்கும் ஒரு தேர்ச்சி உள்ள தொழிலாளி ஏற்கனவே ஆறு பகுதி திறமையான தொழிலாளர்கள் மற்றும் 8 தகுதி இல்லாத தொழிலாளர்கள் இருக்கிறார்கள்

இங்கே நான் செய்தது என்ன உண்மையான தொழிலாளர் அமைப்பின் மொத்த நேரம் என்பது அங்கே உண்மையான பொருளின் மொத்த எடை இங்கே உண்மையான தொழிலாளர் அமைப்பின் மொத்த நேரம் வகுத்தல் நிலையான தொழிலாளர்கள் அமைப்பின் மொத்த நேரம் பெருக்கல் நிலையான தொழிலாளர் அமைப்பின் மொத்த செலவு கழித்தல் உண்மையான தொழிலாளர் அமைப்பு நிலையான செலவு கழித்தல் உண்மையான தொழிலாளர் அமைப்பின் நிலையான செலவு

எனவே இந்த விஷயத்தில் நாம் நான்காவது சூத்திரத்தை பயன்படுத்த வேண்டும் இந்த 4 வகையான சூத்திரங்களும் நாம் உபயோகப்படுத்தி அதன்பின் பொதுவான முடிவை அடையவேண்டும் எப்படி தொழிலாளர் கலவை மாறுபாட்டை கணக்கிடுவது அல்லது குழு அமைப்பு மாறுபாடு பெரும்பாலும் அவை ஒன்றுதான் பொருள் கலவை மாறுபாட்டில் நாம் பொருள் என்பதற்குப் பதிலாக இங்கே தொழிலாளர்கள் என்ற வார்த்தையை மாற்றிக் கொள்கிறோம் இந்த வரிசையில் கடைசியான மாறுபாடு என்கிற பிரிவில் நாம் கற்றுக் கொள்ள இருப்பது தொழிலாளர் உழைப்பின் YV உழைப்பு விளைச்சல் மாறுபாடு அல்லது தொழிலாளர் வெளியீடு மாறுபாடு அங்கே நாம் பொருள் விளைச்சல் மாறுபாடு என்பதை கணக்கிடடோம் ஏனென்றால் நமக்கு கிடைத்த உள்ளீடு இதை வைத்து நாம் வெளியிடை கணக்கிட வேண்டும் பொருட்கள் அடிப்படையில் அதன் வெளியீடு மற்றும் அதன் உள்ளீடு என்பதற்கு இடையே ஒரு உறவு இருக்கிறது இங்கே தொழிலாளர் என்று வரும்போது அதேபோல் உள்ளீடு மற்றும் வெளியீடு இவற்றை கண்டுபிடிக்க வேண்டும் இங்கே நிலையான நேரம் என்ன உண்மையான நேரம் என்ன நிலையான சொல்லப்போனால் உழைப்பாளர் உற்பத்தித் திறன் என உண்மையான தொழிலாளர் உற்பத்தி திறன் எவ்வளவு இதுதான் ஐந்தாவது மாறுபாடாக அறியப்படுகிறது இந்த பிரிவில் தொழிலாளர் செலவு மாறுபாடு தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு தொழிலாளர் திறன் மாறுபாடு தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு தொழிலாளர் கலவை மாறுபாடு பின்னர் கடைசி மாறுபாடான உழைப்பு உளைச்சல் மாறுபாடு அல்லது தொழிலாளர் வெளியீட்டு மாறுபாடு என்பதை முதலில் கணக்கிட வேண்டும் மேலும் இந்த விஷயத்தில் உழைப்பு விளைச்சல் மாறுபாட்டின் சூத்திரத்தை கணக்கிடும்போது நிலையான தொழிலாளர் செலவு ஒரு யூனிட் அளவிற்கு மற்றும் நிலையான தொழிலாளர் செலவு ஒரு யூனிட் நேரத்திற்கும் என்பதை தொழிலாளர் நிலையான தொழிலாளர் நேரம் பெருக்கல் உண்மையான விளைச்சல் இது யூனிட் அடிப்படையில் உண்மையான விளைச்சல் கழித்தல் யூனிட் அடிப்படையில் நிலையான விளைச்சல் உண்மையான நேரம் எதிர்பார்த்து வேலை செய்தது எனவே யூனிட் அடிப்படையில் உழைப்பு விளைச்சல் மாறுபாடு என்பது யூனிட் அடிப்படையில் நிலையான தொழிலாளர் செலவு மற்றும் யூனிட் அடிப்படையில் நிலையான தொழிலாளர் செலவு நேர அடிப்படையில் பெருக்கல் உண்மையான விளைச்சல் யூனிட் அடிப்படையில் கழித்தல் நிலையான விளைச்சல் யூனிட் அளவுகளில் உண்மையான நேரம் வேலை செய்ததில் இருந்து எதிர்பார்த்தது அதாவது எதிர்பார்த்த உண்மையான நேரம் வேலை செய்தது

எனவே அதுபோலவே தொழிலாளர் மார்புகளில் நாம் ஒரு எளிய சிக்கல் எடுத்துக்கொண்டு அதன்பின் அதிலிருந்து வரும் வேறு வகையான மற்ற சிக்கல்கள் பற்றியும் அதிலிருந்து உயர்த்தி பல குழப்பமான பிரச்சினைகளையும் பார்ப்போம் முதல் பிரச்சனையின் தாள் இங்கே கொடுக்கப்பட்டுள்ளது இது தொழிலாளர் மாறுபாடு சம்பந்தப்பட்டது முதல் பிரச்சினை மிகவும் எளிமையானது அது என்னவென்றால் ஒரு உற்பத்தி செய்யும் நிறுவனம் அதனுடைய நிலையான நேரம் என்பது 8000 மணி என்று நிர்ணயிக்கப்பட்டது இந்த மொத்தம் 8000 மணியில் தொழிலாளர்கள் வேலை செய்வார்கள் அதில் பலவகையான தொழிலாளர்கள் தேர்ச்சி உள்ள தொழிலாளர்கள் பகுதி திறமையான தொழிலாளர்கள் மற்றும் தேர்ச்சி இல்லாத தொழிலாளர்கள் இருப்பார்கள் மொத்த உழைப்பு நேரம் என்பது மணி அளவில் 8000 என்று நிர்ணயிக்கப்பட்டது இங்கே நிலையான ஊதியம் விலை 2 25 அதாவது 2 ரூபாய் 25 பைசா ஒரு மணி நேரத்திற்கு என்று நிர்ணயித்து உள்ளார்கள் ஒரு மாதத்தில் 50 தொழிலாளர்கள் வேலைக்கு அமர்த்தப்படுகிறார்கள் இப்போது பார்த்தீர்களானால் ஒரு மாதம் 50 தொழிலாளர்கள் சராசரியாக ஒரு மாதத்தில் 25 வேலை நாட்கள் ஒரு தொழிலாளி ஒரு நாளில் ஏழு மணி நேரம் வேலை செய்கிறார் எனவே மொத்த ஊதியம் என்ற காரணியை கணக்கிடும்போது மொத்தம் அதன் தொகை 21875 இங்கே மின்சார தடை காரணமாக நடுவில் வேலை தடைபடுகிறது அது நீங்கள் செயலற்ற நேரம் என அழைக்கலாம் அது 100 மணி நேரம் எனவே இந்த விவரங்கள் உதவியுடன் நாம் பல்வேறு தொழிலாளர் மாறுபாடுகளை கணக்கிட போகிறோம் இந்த விஷயத்தில் உங்களுக்கு நிலையான எண்ணிக்கையில் நேரம் தரப்பட்டுள்ளது மற்றும் அதன் விலை ஒரு மணி நேரத்திற்கு இரண்டு ரூபாய் 25 பைசா நல்லது இப்போது நமக்கு தரப்பட்ட மொத்த ஊழியர்கள் மேலும் எத்தனை நாட்கள் உண்மையில் நாம் பல்வேறு பிரிவுகளில் தொழிலாளர்களை ஒரு மாதத்திற்கு எடுத்திருக்கிறோம் அவர்கள் மாதத்தில் 25 நாட்கள் மற்றும் ஒரு நாளில் ஏழு மணி நேரம் வேலை செய்வார்கள் இங்கே மொத்த ஊதியம் இந்த தொழிற்சாலைக்கு நாம் கணக்கிட்டு இருப்பது 21875 இதில் வேறொரு சிக்கல் என்றால் செயலற்ற நேரம் அது மொத்தம் 100 மணி நேரம் இதை நீங்கள் அசாதாரணமான செயலற்ற நேரம் என்றும் அழைக்கலாம் அசாதாரணமான செயலற்ற நேரம் என்பது யாராலும் சரி செய்ய முடியாது இது மின்சார தட்டுப்பாடு அல்லது தொழிலாளர் கிடைப்பது போன்றது ஆலையில் தொழிலாளர் இருக்கிறார் ஆனால் மின்சாரம் இல்லை இது தொழிலாளர் திறன் அல்ல எனவே தொழிலாளர் திறன் மாறுபாட்டை கணக்கிடும்போது இந்த 100 மணி நேரத்தை தனியே பிரித்து அதற்கு நான்காவது மாறுபாடாக கணக்கிட வேண்டும் இது தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு சரி இந்த விஷயத்தில் நாம் கற்றுக் கொள்ளப் போவது என்ன என்றால் பலவகையான மாறுபாடுகளை எவ்வாறு கணக்கிடுவது இங்கே நீங்கள் பார்ப்பது உங்களுக்குத் தரப்பட்ட வெற்று தகவல் எளிமையான தகவல் என்பது உங்களுக்கு தரப்படவில்லை நமக்கு 50 தொழிலாளர்கள் என்பது தரப்பட்டிருக்கிறது ஆனால் அதன் பிரிவு படி உள்ள தொழிலாளர் தகவல் தரப்படவில்லை எனவே ஒரு விஷயம் தெளிவாகிறது நம்மால் தொழிலாளர் கலவை மாறுபாட்டை இந்த விஷயத்தில் கணக்கிட முடியாது இரண்டாவது விஷயம் நமக்கு வெளியீடு பற்றி தரப்படவில்லை வெளியீடு எவ்வளவு அதற்கு தரப்பட்ட உள்ளீடு எவ்வளவு போன்ற தகவல்கள் தரப்படவில்லை எவ்வளவு எதிர்பார்க்கப்பட்ட வெளியீடு என்ற தகவலும் தரப்படவில்லை நமக்கு உண்மையாக கொடுக்கப்பட்ட தகவல் என்பது நிலையான மற்றும் உண்மையான தகவல் தொழிலாளர்களுக்கு உண்மையான செலவு மற்றும் செயலற்ற நேரம் இந்த தகவல்களை பார்க்கும்போது இது எளிமையான சிக்கல் இது தெளிவாக இருக்கிறது இது ஒரு வெற்று சிக்கல் இந்த சிக்கலை வைத்துக்கொண்டு நம்மால் வெறும் மூன்று மாறுபாடுகளை மட்டுமே கணக்கிட முடியும் அவை தொழிலாளர் செலவு மாறுபாடு தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு தொழிலாளர் திறன் மாறுபாடு இத்துடன் நான்காவது மாறுபாடாக தொழிலாளர் செயலற்ற நேர மாறுபாடு ஏனென்றால் இங்கு அசாதாரணமான செயலற்ற நேரம் 100 மணி நேரம் நாம் கணக்கிட போவது இங்கு தொழிலாளர் மாறுபாடுகள் தொழிலாளர் செலவு மாறுபாடு இதை முதல் விஷயமாக எடுத்துக் கொண்டோம் என்றால் இதைப்பற்றி சில ஆரம்ப கணக்குகளை செய்தாக வேண்டும் அதாவது தொழிலாளர் செலவு மாறுபாட்டை கணக்கீடும் முன் ஊதிய விலை மற்றும் திறன் மாறுபாடு இதைப்பற்றிய சில கணக்குகள் செய்தாக வேண்டும் ஏனென்றால் நமக்கு உண்மையான ஊதியம் ஒரு மணி நேரத்திற்கு என்பது தரப்படவில்லை ஒரு மணி நேரத்தில் உண்மையான விலை தரப்படவில்லை நமக்கு தரப்பட்டது ஒரு மணி நேரத்திற்கு நிலையான விலை எனவே தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாட்டை கணக்கிடும்போது நமக்கு உண்மையான விலை தேவைப்படுகிறது உண்மையான விலை ஒரு மணி நேரத்திற்கு நமக்கு தரப்படவில்லை என்றால் நாம் அதை கண்டுபிடிக்க வேண்டும் எனவே நாம் கணக்குகளை போட ஆரம்பிக்கும் முன் சில மாறுபாடுகளை கணக்கிட வேண்டும் நிலையான நேரம் என்பது என்ன நிலையான நேரம் எவ்வளவு நிலையான நேரம் என்பது 8000 மணி நேரம் எனவே இந்த 8000 மணி நேரம் அதனுடைய நிலையான ஊதிய விலை நிலையான ஊதிய விலை என்பது எவ்வளவு ரூபாய் 2 25 நிலையான ஊதிய விலை ரூபாய் 2 25 ஒரு மணி நேரத்திற்கு பின்னர் நமக்கு உண்மையான நேரம் தரப்பட்டிருக்கிறது உண்மையான நேரம் என்பது எவ்வளவு 50 தொழிலாளர்கள் மாதத்தில் மொத்தம் எத்தனை நாட்கள் அவர்கள் வேலை செய்வார்கள் வேலை செய்த நாட்களில் வேலை செய்த நேரம் ஒரு நாளைக்கு எவ்வளவு இது மொத்தம் எத்தனை எவ்வளவு வந்துள்ளது இது 8750 மணி நேரம் எனவே இப்போது நீங்கள் எளிமையாக உண்மையான ஊதிய விலையை கண்டுபிடிக்கலாம் உண்மையான ஊதிய விலை என்பது எவ்வளவு 21875 வகுத்தல் 8750 உண்மையான மணி நேரம் எனவே ஊதிய விலை உண்மை ஊதிய விலை ஒரு மணி நேரத்திற்கு எவ்வளவு ரூபாய் 2 5 ஒரு மணி நேரத்திற்கு ஒரு மணி நேரத்திற்கு உண்மையான ஊதிய விலை 2 5 என்பதை நம்மால் கண்டுபிடிக்க முடிகிறது இப்போது நம்மிடம் நான்கு வகையான தகவல்கள் உள்ளது நிலையான நேரம் உள்ளது நிலையான ஊதியம் விலை ஒரு மணி நேரத்திற்கு இருக்கிறது உண்மையான நேரம் இருக்கிறது உண்மையான ஊதிய விலை இருக்கிறது எனவே ஆரம்ப 3 மாறுபாடுகளை கண்டுபிடிப்பது சிரமம் அல்ல எனவே இப்போது LCV தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பதை கண்டுபிடிக்கவும் இந்த விஷயத்தில் தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது தொழிலாளரின் நிலையான செலவு கழித்தல் தொழிலாளரின் உண்மையான செலவு எனவே நிலையான செலவை அறிய 8000 மணி நேரம் பெருக்கல் 2 25 கழித்தல் நமக்கு உண்மையான நேரம் என்பது கொடுக்கப்பட்டு இருக்கிறது உண்மையான நேரம் எவ்வளவு அது 8750 மற்றும் அதனுடைய உண்மையான விலை என்பது 2 5 இதை வைத்து நாம் ஏற்கனவே கணக்கிட்டு உள்ளோம் ஆனால் நமது தொழிலாளர் நிலையான செலவு மற்றும் தொழிலாளர் நிலையான செலவு என்பது 18000 ரூபாய் இதை நாம் தொழிலாளர் செலவு என்று அழைக்கலாம் இது 18000 இதுவே இங்கு 21800 மற்றும் 21875 என்பது நமக்கு கொடுக்கப்பட்டுள்ளது எனவே 21875 என்பது பிரச்சனை அல்ல எனவே இந்த வித்தியாசத்தை நாம் கணக்கிட்டால் வரும் விடை தொழிலாளர் செலவு மாறுபாடு எவ்வளவு என்றால் 3875 தொழிலாளர் செலவு மாறுபாடு 3875 ரூபாய் என்பது பாதகமானது மாறுபாடுகள் பாதகமான மாறுபாடு இதன் அர்த்தம் தொழிலாளர்களின் நிலையான தொழிலாளர் செலவைவிட உண்மையான செலவு நான் கொடுத்தது அதிகம் எனவே இங்கே திருத்தப்பட்ட தரம் உண்மையில் நாம் அதிகம் கொடுத்த தொகையான ரூபாய் 3875 இதை நீங்கள் பாதகம் என்றும் சாதகமற்ற தொழிலாளர் செலவு மாறுபாடு என்றும் சொல்லலாம் இப்போது இதற்குண்டான காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் தொழிலாளர் விலை நான் கொடுத்தது அதிகம் அல்லது நாம் நிர்ணயித்த தரத்தை விட அதிகமான உழைப்பை செலவு செய்திருக்கிறோம் ஏனென்றால் பொருட்செலவு மாறுபாடு போலவே தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பதும் ஒருவகையான செயல்பாடுதான் இதில் தொழிலாளர் விலை என்பது தொழிலாளர் நேரம் எனும் தொகை எனவே நாம் தொழிலாளர் நேரம் செலவு செய்தது உபயோகித்தது என்பதை பார்க்க வேண்டும் செலவு செய்தது என்பது நிலையானது நிலையானதை விட மிக அதிகம் இங்கே திறன் என்பது எதிர்மறையாக பாதித்திருக்கிறது இதுவே தொழிலாளர் செலவு மாறுபாட்டுக்கு காரணம் அல்லது இந்த விஷயம் இல்லை என்றால் நாம் இரண்டாவது காரணத்தை கண்டுபிடிக்க வேண்டும் அது உண்மையான விலை நான் கொடுத்தது நிலையான விலையைவிட அதிகமாக இருக்கலாம் அடிப்படை ஆதாரம் கொண்டு பார்க்கும்போது ஒரு மணி நேரத்திற்கு நிலையான விலை 2 ரூபாய் 25 பைசா ஆனால் நாம் கொடுத்தது 2 ரூபாய் 50 பைசா ஒரு மணி நேரத்திற்கு இதன் பொருள் காரணம் என்பது நாம் கொடுத்த உண்மையான விலை தொழிலாளர்களுக்கு நிலையான விலையை காட்டிலும் அதிகம் ஒரு காரணம் என்பது தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது எதிர்மறை அல்லது பாதகம் இதனுடைய மற்றுமொரு காரணம் தொழிலாளர் விலை ஊதிய மாறுபாடு என்பதும் பாதகம் இப்போது நாம் LRPV கணக்கிட வேண்டும் தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு இதனுடைய சூத்திரம் உண்மையான நேரம் உண்மையான நேரம் எவ்வளவு 8750 மணி நேரம் பின்னர் நிலையான நேரம் தொழிலாளர்களின் ஊதிய விலை மாறுபாடு தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாட்டை கணக்கிடும்போது தொழிலாளர் நிலையான விலையை எடுத்துக்கொள்ள வேண்டும் நிலையான தொழிலாளர் விலை எவ்வளவு ரூபாய் 2 25 கழித்தல் 2 5 மாறுபாடு எவ்வளவு இந்த மாறுபாட்டை கணக்கிட்டால் அது ரூபாய் 2187 50 பாதகம் 2187 50 பாதகம் ஒரு காரணம் நாம் கண்டுபிடித்தது தொழிலாளர் செலவு மாறுபாட்டில் தொகை 3875 பாதகமாக வந்தது ஒரு காரணம் என்பது நாம் கொடுத்த உண்மையான விலை நிலையான விலையைவிட 25 பைசா அதிகம் உண்மையான விலை 2 5 நிலையான விலை 2 25 50 பைசா என்றால் கொடுத்தது 25 பைசா ஒரு மணி நேரத்திற்கு தொழிலாளர் செலவு அதிகம் செய்திருக்கிறோம் உண்மையான விலை நிலையான விலையைவிட அதிகம் சென்றிருக்கிறது எனவே தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பது தொழிலாளர் ஊதிய விலை மாறுபாடு 3875 பாதகம் என்பதில் 2875 மாறுபாடு என்பது தொழிலாளர் விலையால் ஏற்பட்டது இப்போது இரண்டாவது பாகத்தை பார்க்கப் போகிறோம் தொழிலாளர் திறன் தொழிலாளர் நிலையான நேரம் என்பது என்ன தொழிலாளர்களின் உண்மையான நேரம் எவ்வளவு எவ்வளவு செலவு செய்து இருக்கிறோம் பின்னர் அதற்குண்டான காரணம் விலை மற்றும் தொழிலாளர் நேரம் இரண்டும் அதிகரித்ததால் தொழிலாளர் செலவு அதிகமானது இல்லை ஒரே ஒரு காரணம் ஒரே ஒரு காரணத்திற்கு வழியில்லை ஏனென்றால் நாம் ஏற்கனவே பார்த்தது போல எதிர்மறையான மாறுபாடு க்கு தொழிலாளர் செலவு மாறுபாடு என்பதற்கு காரணம் தொழிலாளர் விலை ஆனால் இரண்டாவது பாகத்தில் நமக்கு எதிர்மறையான மாறுபாடு தொழிலாளர் செலவில் ஏற்பட்டதற்கு காரணம் தொழிலாளர் திறன் மற்றும் தொழிலாளர் நேரம் ஏனென்றால் தொழிலாளர் நேரம் நிலையான நேரத்தைவிட நிச்சயமாக அதிகம் எனவே தொழிலாளர் திறன் மாறுபாடு மற்றும் தொழிலாளர் செயலற்ற நேரம் மாறுபாடு என்பது ஒரு சிக்கல் இதை நான் அடுத்த வகுப்பில் செய்கிறேன் நன்றிகள் பல